மீண்டும் வருக முந்தைய விரிவுரையில் ஒரு நல்ல பொறியியலாளரை உருவாக்கும் இரண்டு முக்கிய கேள்விகளைப் பற்றி நாம் விவாதித்தோம் நல்ல பொறியியல் நடைமுறைகள் என்பது என்ன பொறியியலாளர்களால் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறை மதிப்புகள் என்ன பின்னர் அடுத்த முக்கிய கேள்வியைப் பற்றி நாம் விவாதித்தோம் அது பொறியியல் பயிற்சிக்கான முக்கிய மதிப்புகளுக்கான இரண்டு முக்கியமான மதிப்புகள் என்ன நம் விவாதம் தொடரும் மற்றும் நாம் பொறியாளர்கள் நெறிமுறை நடத்தை தொடர்புடைய பற்றிய அடுத்த முக்கிய கேள்விக்கு போகலாம் எப்படி நீங்கள் உணர அல்லது தொடர்புடைய வேண்டும் மத மற்றும் நெறிமுறை மதிப்புகளைப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சில நேரங்களில் நாம் குழப்பமடைகிறோம் மத மதிப்புகள் மற்றும் நெறிமுறை மதிப்புகள் வேறுபட்டதா அல்லது அவை ஒரே மாதிரியாக இருக்கிறதா என்று நாம் வினாவுகிறோம் எனவே மதவாதம் நெறிமுறை நடைமுறைகளுடன் என்ன செய்ய வேண்டும் அது போன்றது யாராவது ஒருவேளை கடவுளைப் போல சிலரைப் பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் என்றால் சில மதிப்புகளை நெறிமுறையாக மாற்ற நாம் அழைக்கலாம் எனவே இக்கேள்விகள் உங்கள் மனத்திலும் எழும் என்று நம்புகிறேன் எனவே இங்கே இந்த முக்கிய கேள்வியில் நெறிமுறை மதிப்புகளுடன் மத விழுமியங்களின் உறவைப் பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம் மேலும் இந்த இரண்டு விஷயங்களுக்கிடையில் ஏதேனும் உறவு இருக்கிறதா என்று பார்க்க முயற்சிக்கிறோம் எனவே நாம் பார்ப்பது தற்போதுள்ள பெரும்பாலான மதங்களைப் போலவே உலகின் அனைத்து முக்கிய மதங்களிலும் நெறிமுறை மற்றும் மத மதிப்புகளை நிலைநிறுத்துகிறது எனவே இந்த நெறிமுறை தரநிலைகள் உண்மையில் தார்மீக முகவர்களுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன இது அவர்களின் குணநலன்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களில் அதிக கவனம் செலுத்துகிறது எனவே தனிநபர்களின் ஆன்மீக மற்றும் தார்மீக மதிப்புகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட வகையான குடும்ப அமைப்பு போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் மதங்களுக்கு இடையில் வேறுபாடு உள்ளது ஏனெனில் குடும்ப அமைப்பு ஒரு பிணைப்பை வளர்க்கவும் ஒருவருக்கொருவர் உணர்வுகளைப் புரிந்துகொள்ளவும் ஒத்துழைக்கவும் உதவுகிறது ஒருவேளை ஒருவருக்கொருவர் சிறிய தியாகங்களைச் செய்யலாம் அதாவது நீங்கள் ஒரு குடும்ப அமைப்பு மற்றும் ஒரு மதத்தின் நம்பிக்கை மற்றும் நடைமுறையிலிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள் ஒரு தேசம் அல்லது இந்த விஷயங்களின் கூட்டு எனவே மதம் பெரும்பாலும் தனிநபர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக அவர்கள் என்ன செய்ய அழைக்கப்படுகிறார்கள் என்பது குறித்து உறுப்பினர்களுக்கு அவர்களின் வழிகாட்டுதலை வைக்கிறது எனவே ஒவ்வொரு மதத்திற்கும் சில மதிப்புகள் உள்ளன அவை முக்கியமானவை மற்றும் இந்த மதிப்புகள் வழிகாட்டும் கொள்கைகள் அல்லது ஒரு நல்லொழுக்கங்கள் எனவே தார்மீக குணங்களை அடிப்படையாகக் கொண்ட நெறிமுறை விழுமியங்களைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் நல்லொழுக்கங்கள் வெவ்வேறு மதங்களையும் படித்தால் என்ன ஆகும் ஆன்மீக விழுமியங்களைப் பற்றி நாம் பேசுவதில் சில முக்கிய மதிப்புகள் உள்ளன அவை மதங்கள் முழுவதும் ஒத்தவை மதங்கள் என்பது அந்த ஆன்மீக விழுமியங்களின் நடைமுறைகள் வெளிப்பாடு மற்றும் எந்த இயற்கையில் நாம் எப்படிப் பார்க்கிறோமோ அதைப் பயிற்சி செய்யலாம் ஆனால் சாரத்தை நாம் புரிந்து கொண்டால் அதனுடன் இணைக்கப்பட்ட மதிப்புகளைப் படிக்க வேண்டும் எனவே இணைக்கப்பட்ட மதிப்புகள் ஒரு குறிப்பிட்ட மதத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முக்கிய கொள்கைகள் பற்றி நீங்கள் பேசும்போது ஆன்மீகத்திற்கும் அதற்கும் வித்தியாசம் உள்ளது மதவாதத்தைப் பற்றிப் பேசும்போது அது நடைமுறைகள்தான் மேலும் நடைமுறைகள் மதத்திலிருந்து மதத்திற்கு மாறுபடலாம் ஆனால் மதத்தின் மதிப்புகளின் மையத்தை நாம் படித்தால் நீங்கள் முழுவதும் படித்தால் ஒவ்வொரு மதத்திற்கும் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய மதிப்புகளில் நிறைய ஒற்றுமை இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் அனைத்து மதிப்புகளும் சமூகத்தில் உள்ள மற்றவர்களுடனும் அகிலத்திற்கும் பெரிய அளவில் நபரின் சினெர்ஜியை நோக்கி கவனம் செலுத்தியது எனவே ஒரு சமநிலையை எவ்வாறு பராமரிப்பது என்பது பற்றி அவர் பேசுகிறார் இது நிலைத்தன்மையைப் பற்றி பேசுகிறது எனவே நாம் பொறியியலாளர்களுக்கான நெறிமுறை மதிப்புகளைப் பற்றி பேசுகிறோம் என்றால் இது நிலைத்தன்மையை நோக்கி கவனம் செலுத்துகிறது வெவ்வேறு மதங்களால் பகிரப்பட்ட ஆன்மீக மதிப்புகளிலிருந்து நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி சுற்றுச்சூழல் மதிப்புகள் மற்றும் அது தொடர்பான ஆன்மீகம் போன்றவற்றில் நாம் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே எல்லா மதங்களுக்கும் சில முக்கிய மதிப்புகள் இருப்பதைக் காண்கிறோம் இது சினெர்ஜியைப் பேசுகிறது இது நிலைத்தன்மையைப் பேசுகிறது இது எனது தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கிடையில் சமநிலையைப் பேசுகிறது மற்றவர்களிடம் எனது பொறுப்பின் அளவு என்ன என்பதை நான் எவ்வாறு சமப்படுத்த வேண்டும் மற்றவர்களிடம் எனது கடமை எனவே ஒரு பொறியியலாளராக இந்த மதிப்புகளை நாம் புரிந்து கொண்டால் அது ஒரு நபராக நம் பொறுப்பைப் புரிந்துகொள்வதற்கும் முதன்மை மையமாக இருக்க வேண்டியதைப் போன்ற புரிதலுக்கும் சில விஷயங்களுக்கு நாம் வடிவமைக்கும்போது அது நம்முடைய சொந்த சுயநலமா அல்லது இது போன்றதா சினெர்ஜி மற்றும் நிலைத்தன்மை முன்னோக்கு இது கவனித்துக்கொள்ளப்பட வேண்டும் மற்றும் ஆன்மீக மதிப்புகள் இந்த விஷயத்தில் வழிகாட்டுதலைக் கொடுத்துள்ளன இப்போது இந்த தொகுதிக்கான முக்கிய கேள்விக்கு வருவோம் இது நெறிமுறை அகநிலைவாதத்தைப் எவ்வாறு கையாள முடியும் என்பதுதான் நாம் நெறிமுறை அகநிலைவாதத்தைப் பற்றி பேசும்போதெல்லாம் சில சார்பியல்வாதம் போன்ற சிக்கல்களைப் பற்றி பேசுகிறோம் ஏனென்றால் இயற்கையில் உலகளாவியதாக இருக்கும் நெறிமுறைக் கொள்கைகளைப் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் இது இயற்கையில் குறிக்கோளாக இருக்கலாம் இது எல்லா இடங்களிலும் பின்பற்றப்பட வேண்டும் ஆனால் இன்னும் நாம் வழக்கு அடிப்படையில் சூழ்நிலைகளில் வழக்கு அடிப்படையில் நாம் கண்டறிவது இந்த முடிவை இது சம்பந்தமாக சரியான அல்லது வேறு முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்பதை பற்றி விவாதிக்க எழும் சில குறிப்பிட்ட தேவைகளை இருக்க முடியும் நாம் எப்போதும் அங்கு முடிவு செய்ய வேண்டும் போன்ற அது நெறிமுறை முழுமையும் முடிவு வழி அல்லது நாம் ஒரு நடைமுறை லென்ஸ் எடுத்து நாம் நெறிமுறை பேச பன்மைத்துவம் மேலும் எனவே நாம் நெறிமுறை அகநிலைவாதத்தைப் பற்றி பேசும்போது அந்த சிக்கல்களை மீண்டும் விவரங்களில் கவனம் செலுத்துவோம் இப்போது நெறிமுறை அகநிலைவாதத்தின் பொருள் என்ன கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட செயல் சரியானதா அல்லது தவறானதா என்பது அந்தச் செயலைச் செய்யும் முகவர் அது சரி அல்லது தவறு என்று நம்புகிறாரா என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நெறிமுறை அகநிலைவாதம் வைத்திருக்கிறது எனவே இதன் பொருள் இது நெறிமுறைகளை ஒரு பொருளாகக் குறிக்கிறது அங்கு எந்தவொரு புறநிலை தரமும் இல்லை என்று பேசுகிறது இது எந்த முகவரைப் போலவே கவனம் செலுத்த முயற்சிக்கிறது தரங்களை செயல்படுத்துபவர் எது சரியானது என்று நம்புகிறார் எது தவறு என்று முகவர் நம்புகிறாரோ அது தவறு எனவே அவை கோட்பாட்டில் நன்கு நிறுவப்பட்டதா என்பதைக் கருத்தில் கொள்ள முயற்சிக்காமல் கடந்த கால ஆதாரங்களுக்கான காப்பு ஆதரவு உள்ளதா அல்லது அவை சரியானவை என்று கருதலாம் எனவே இது நம் மனதில் சங்கடத்திற்கு ஒரு இடத்தை விட்டுச்செல்கிறது ஆகவே நாம் அகநிலைவாதத்தைப் பற்றி பேசும்போது இந்த சிக்கலை அல்லது நமது நெறிமுறைக் குறியீட்டை எவ்வாறு சமாளிப்பது என்ற கேள்வி வரலாம் இதற்கான தீர்வு அல்லது நாம் பயன்பாட்டுவாதம் கடமை நெறிமுறைகள் உரிமைகள் நெறிமுறைகள் மற்றும் நல்லொழுக்க நெறிமுறைகளை இந்த விஷயங்களுக்கான தீர்வாகப் பயன்படுத்தலாம் எனவே இங்கே நாம் காண்பது நாம் நெறிமுறை அகநிலைவாதத்தைப் பற்றி பேசும் போதெல்லாம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையின்படி நாம் பேசுகிறோம் அது சரியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் அது தவறு என்று நான் நினைத்தால் அது சரி பின்னர் இது ஒரு நெறிமுறையற்றதாகத் தோன்றலாம் ஆனால் அது போன்ற முடிவெடுக்கும் தூண்களில் அடித்தளமாக இருந்தால் நன்மைகள் மற்றும் சாத்தியமான தீங்குகளைப் பற்றிய செலவு பயன் பகுப்பாய்வு செய்வதைப் பற்றி பேசும் பயன்பாட்டுவாதத்தைப் பற்றி நாம் குறிப்பிட்டுள்ளோம் செயல் 2 இன் சாத்தியமான தீங்குகள் மற்றும் நன்மைகளுடன் ஒப்பிடும்போது செயலின் ஒன்று என்ன பின்னர் ஒரு ஒப்பீட்டு தீர்ப்பை வழங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் அதன் அடிப்படையில் ஏதாவது ஒன்றைத் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் பயன்பாடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் எதையாவது எடுத்துக் கொண்டால் அது சரியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அது சரி அது போன்ற ஒரு மூடிமறைப்பு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பது போல் இல்லை ஆனால் நாம் நியாயப்படுத்த வேண்டும் அது மிகவும் முக்கியமானது நாம் நியாயப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாம் பகுத்தறிவு மனிதர்கள் அவர்கள் சில பிரச்சினைகளைப் பற்றி முடிவெடுக்கிறார்கள் யார் கருத்துகளை முன்வைக்கிறார்கள் இதை நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நாம் ஏன் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நன்கு அடித்தளமான காரணங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இப்போது நான் சரியாக இருக்க ஏதாவது செய்கிறேன் மக்கள் சரி மற்றும் தவறு பற்றிய புரிதலில் வேறுபடுவார்கள் ஆனால் இந்த சரி மற்றும் தவறு போன்ற அவர்களின் காரணங்களில் நன்கு அடித்தளமாக இருக்க வேண்டும் இது ஏன் சரியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏன் தவறாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று நான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும் ஏனெனில் இது சரியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த விஷயங்களில் இது தவறாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்போது முடிவெடுக்கும் நெறிமுறைத் தூண்களான பயனுரிமை யார் எழுதுவது கடமைகள் நீதிக் கவனிப்பு இவை நமது தார்மீக தர்க்கத்தை வடிவமைக்க உதவுகின்றன நான் சொன்னதற்கு இது சரியானது என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் இந்த உபயோகவாதம் செலவு பயன் பகுப்பாய்வு பற்றி பேசுகிறது அங்கு அது செலவுகள் மற்றும் தொடர்புடைய நன்மைகளை அந்த செலவின் விதிமுறைகளுடன் கவனித்துக்கொள்கிறது மற்றும் இது போன்ற பேச்சுக்கள் இருந்தால் அது பெரும்பான்மையான மக்களுக்கு நல்லது பின்னர் இந்த பெரும்பான்மையை யார் வரையறுப்பது சிறுபான்மையினரை யார் கவனித்துக்கொள்கிறார்கள் இது ஒரு செயல் பயன் வாதம் என்றால் அது ஒரு விதியாக இருந்தால் அதைப் பற்றிய விவாதங்களை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே கொள்கை சரியானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது செயல் என்று நினைக்கிறீர்களா இது சரியானது மற்றும் சரியானது மற்றும் இது பெரும்பான்மையான மக்களிடம் கொண்டு செல்கிறது எனவே இது பயன்பாட்டுவாத முன்னோக்கை அடிப்படையாகக் கொண்டது மற்றொரு பார்வை ஒவ்வொரு மக்களுக்கும் சில விஷயங்களை அனுபவிக்க உரிமை உண்டு சரியான கண்ணோட்டமாக இருக்கலாம் மேலும் உங்கள் திட்டங்களைச் செய்வதற்காக அவர்களின் உரிமைகளில் சமரசம் செய்ய முயற்சிக்கிறோம் நாம் அவர்களை கஷ்டப்படுத்துகிறோம் எதையாவது மக்கள் தங்கள் உரிமைகளை அனுபவிக்க நாம் அனுமதிக்கவில்லை இப்போது இரண்டு பங்குதாரர்களின் உரிமைகள் ஒருவருக்கொருவர் மோதலுக்கு வருகின்றன என்றால் இது மற்ற உரிமையை மீறுகிறது இவை மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான எண்ணங்கள் நீங்கள் கடமையைப் பற்றி பேசும்போது இது எங்கள் கடமையின் ஒரு பகுதியாகும் அதாவது அமைப்பை நோக்கி பெரிய அளவில் பொதுமக்களை நோக்கி இது அமைகிறது எனவே மீண்டும் இந்த கடமைகளைப் பற்றி நாம் அறிந்திருப்பதைப் போல இருக்க வேண்டும் மேலும் நமது நடைமுறைகளின் மூலம் இந்த கடமையைச் செய்ய முடிகிறது என்பதைக் காண முயற்சிக்க வேண்டும் நீங்கள் பின்னர் நேர்மை பேசும் போது அது செயல்முறை நேர்மை விநியோக நேர்மை மற்றும் நாம் உங்கள் நடவடிக்கைகளில் நியாயமாக இருப்பதை பேசுகிறீர்கள் நாம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு அனைத்து விருப்பங்களையும் பார்த்து மக்களுக்கு நாம் நியாயம் செய்கிறோமா என்று அர்த்தம் அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய சுற்றுச்சூழலுக்கு நியாயம் செய்கிறார்கள் நீங்கள் கவனிப்பைப் பற்றி பேசும்போது நீங்கள் சுற்றுச்சூழல் நெறிமுறைகளைப் பேசுகிறீர்கள் தங்களைத் தாங்களே பேசிக் கொள்ள முடியாதவர்களைப் பற்றி நாம் பேசுகிறோம் அப்போது அவர்களின் உரிமைகளுக்கு உரிமை கோர முடியவில்லை அது வருகிறது அல்லது இந்த முக்கியமான பங்குதாரர்களுக்கான உங்கள் கடமையை நீங்கள் எவ்வாறு உணருகிறீர்கள் இந்த பங்குதாரர்களை அக்கறையுள்ள கண்ணோட்டத்தில் நாம் எவ்வாறு கவனித்துக்கொள்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நபரின் நல்லொழுக்கம் நேர்மை நம்பகத்தன்மை பொறுப்பு நம்பகத்தன்மை போன்ற நெறிமுறை விழுமியங்களைப் பற்றி நாம் விவாதித்த நபரின் பண்புகள் இவை பொறியாளர்களின் பண்புகள் பொறியியலாளர்களின் நற்பண்புகள் இது போன்ற ஒரு ஒருமைப்பாட்டை வளர்க்கும் தன்மை அவற்றில் இதுபோன்ற ஆளுமை முறை அவர்கள் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க வாய்ப்புள்ளது அது போல மற்றவர்களுக்கான கடமையைப் புரிந்துகொள்ள வாய்ப்புள்ளது பெரிய அளவில் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் சுற்றுச்சூழலுக்கு நிலைத்தன்மையைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் அவர்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் இந்த மதிப்புகளின் அளவுகோல் மற்றும் தொழில்முறை நெறிமுறைகளைப் புரிந்துகொள்வதன் அடிப்படையில் அவர்களின் புரிதல் நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது அதன் அடிப்படையில் அவர்கள் சரியாக இருக்க என்ன நினைக்கிறார்களோ அதை அவர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் எதை நம்புகிறார்களோ அது தவறு என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அது தவறு என்று அவர்கள் நம்புகிறார்கள் நல்லொழுக்கங்கள் மற்றும் அவர்களின் தொழில்முறை நெறிமுறைகள் பற்றிய புரிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் எனவே சரி தவறு என்ற அகநிலை முடிவு எதை அடிப்படையாகக் கொண்டது என்பதைப் பார்த்தால் இது நன்கு நியாயப்படுத்தப்பட்ட பகுத்தறிவு மற்றும் இந்த உரிமையைப் பற்றி பேசும் நபர் யார் இந்த உரிமையையும் தவறையும் பேசும் இந்த நபரின் இயல்பு என்ன இது நெறிமுறையற்றது என்று தோன்றாது நீங்கள் நெறிமுறை அகநிலைவாதம் பேசுகிறீர்கள் என்றால் அது ஒருமைப்பாடு நேர்மை நேர்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பொறுப்பு நற்பண்புகள் கொண்ட ஒரு நபர் கருதப்படுகிறது மற்றும் அவர் அல்லது அவள் மக்கள் மற்றும் சூழல் உரிமைகளை கவனித்து அனைத்து விருப்பங்கள் மூலம் பார்த்து ஒரு நடைமுறை லென்ஸ் பயன்படுத்தி இருந்தால் சரியான மற்றும் தவறான ஒரு முடிவுக்கு வந்து முன் மற்றவர்கள் மற்றும் பங்குதாரர்கள் கடமைகளை புரிந்து பின்னர் நெறிமுறை subjectivism நெறிமுறையற்ற அல்ல ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் முடிவு செய்ய ஒரு நெறிமுறை வழி என்ன சரியான மற்றும் தவறான பின்னர் அதை பற்றி ஒரு முடிவை கொடுக்க முன்னோக்கி நகர்த்த இப்போது நாம் முக்கிய கேள்வி 5 க்கு வருவோம் எந்த வகையான பரிசீலனைகள் தீர்ப்பளிப்பதற்கும் செயல்படுவதற்கும் பொருத்தமானவை அல்லது ஒழுக்க ரீதியாக நியாயப்படுத்தப்பட்ட அல்லது நியாயப்படுத்தப்படாத ஒரு நடவடிக்கை போன்றவை இந்த கேள்வி அத்தகைய கவனம் செலுத்துகிறது சூழ்நிலைகள் என்ன ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அடையாளம் காணப்பட்டால் அது தார்மீக ரீதியாக சரியானது அல்லது ஒழுக்க ரீதியாக நியாயப்படுத்தப்பட்ட அல்லது நியாயப்படுத்தப்படாத நோக்கம் என்று கருதப்படுவதற்கு தகுதி பெறும் தூண்டுதல்களைப் பற்றி நாம் விவாதிக்கும்போது தூண்டுதல்கள் என்ன என்பதை தெரிந்துகொள்ள வேண்டும் இது ஒரு செயலில் ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அல்லது ஒரு போக்கில் இருந்தால் அது நெறிமுறை அல்லது நெறிமுறை அல்ல என்று தகுதி பெறும் எனவே கடைசி கேள்வியில் முடிவை எடுக்கும் நபரைப் பற்றியும் அது அகநிலை முடிவா அது சரியானது மற்றும் தவறானது என்பதையும் பற்றி விவாதித்தோம் இங்கே நாம் சூழ்நிலையில் இருக்கும் தூண்டுதல்களில் கவனம் செலுத்துகிறோம் இது நெறிமுறையற்றது அல்லது ஒரு நெறிமுறை நிலைமை என்று தகுதி பெறும் எனவே நெறிமுறை தீர்ப்புகள் நீங்கள் தீர்ப்புகளைப் பற்றி பேசும்போது அது சரி மற்றும் தவறு நல்லது அல்லது கெட்டது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அதற்கு நியாயமான காரணங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது நாம் விவாதிப்பது போல நீங்கள் ஏதாவது சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அப்போது ஏதாவது தவறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது ஏன் சரி அது ஏன் தவறு மற்றும் பல எனவே அதற்கு சான்றுகள் காரணங்கள் தேவை எனவே அடையாளம் காணக்கூடிய ஆதார காரணங்களைக் கொண்ட தீர்ப்புகள் தீர்ப்பை வேறுபடுத்துகின்றன இது நெறிமுறை அல்லது அழகியல் எதுவாக இருந்தாலும் உள்ளுணர்வில் பேசுவதைப் போன்றது அங்கு நம்மிடம் ஆதாரங்கள் இல்லை ஆனால் இது இந்த வழியில் நடக்கிறது என்று நாம் நினைப்பது போல் சொல்வோம் எனவே முதலில் உள்ளுணர்வு மற்றும் நெறிமுறை தீர்ப்புக்கு இடையில் வேறுபடுத்த முயற்சிப்போம் எனவே உள்ளுணர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்பதை அங்கீகரிக்கும் திறன் எனவே ஆனால் இது உண்மையான கடந்தகால அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்டது இது சரி என்று நாம் சொன்னால் ஒருவேளை உள்ளுணர்வு அறிவியல் அல்ல நெறிமுறை நியாயம் விஞ்ஞானமானது இது உண்மையில் ஒரு வட்ட செயல்முறை மேலும் இது ஒரு வருட அனுபவமாக இருக்கலாம் வெவ்வேறு சூழ்நிலைகளை தீர்ப்பது போன்ற நெறிமுறைகளை நியாயப்படுத்தும் சான்றுகளை உருவாக்குவது போன்ற நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்வது மற்றும் முடிவெடுக்கும் தூண்களைப் பயன்படுத்துவது போன்ற பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் ஒரு நபருக்கு ஒரு நுண்ணறிவு உருவாகிறது அடுத்து நடக்கப் போகிறது மற்றும் இணைக்கப்படாத புள்ளிகளுக்கு இடையே உள்ள சாத்தியமான தொடர்புகள் என்ன அதைப் பார்க்க முடியாது எனவே அந்த வருட அனுபவம் அல்லது பல்வேறு வகையான சூழ்நிலைகளை ஒரு நெறிமுறை நியாயத்துடன் கையாளும் அனுபவம் ஒரு நபரில் உள்ளுணர்வை உருவாக்குகிறது எனவே யாராவது உள்ளுணர்வைப் பயன்படுத்தும் போது அந்த நபர் சிந்திக்கவில்லை என்று அர்த்தமல்ல ஒருவேளை சிந்தனைக்குப் பின் இறுதியில் மீண்டும் செயலாக்கம் நடக்கிறது இது மிகவும் விரைவாக நடக்கிறது ஏனெனில் இந்த சிந்தனை செயல்முறைகளைப் பற்றிய செல் இணைப்பு ஏற்கனவே வளர்ந்துள்ளது உள்ளுணர்வாக சிந்திக்க அந்த நபரில் ஒரு நிபுணத்துவத்தை உருவாக்கிய நபர் தொழில்முறை அறிவு வெவ்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் அனுபவம் வெவ்வேறு சூழ்நிலைகளைப் பற்றிய தீர்ப்புகளை வழங்குதல் இது ஒரு நெறிமுறை அர்த்தத்தைக் கொண்டிருக்கலாம்இது ஞானம் என்று நாம் அழைக்கிறோம் இது நபரில் உள்ள உள்ளுணர்வை உருவாக்குகிறது இதை நாம் உருவாக்குகிறோம் அது உங்களுக்குத் தருகிறது மேலும் அறிவின் களஞ்சியத்தைப் போன்றது இது நீங்கள் உடனடியாக பார்க்கவும் வரையவும் முடியும் இது நடக்கப்போகிறது எனவே யாரேனும் உள்ளுணர்வாகச் சிந்தித்துக் கொண்டிருந்தால் எப்பொழுதும் அந்த நபர் எந்த பகுத்தறிவு அளவுகோலையும் திரும்பக் குறிப்பிடுவதில்லை என்று அர்த்தம் இல்லை ஆனால் அந்த நபர் அதைச் செய்கிறார் நம்மால் அதை அடையாளம் காண முடியாமல் போகலாம் ஏனெனில் இது ஏற்கனவே ஒரு களஞ்சியமாக மாறிவிட்டது மேலும் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் புதிய சூழ்நிலைகளைப் போல மறுபரிசீலனை செய்ய வேண்டியதில்லை ஒரு டெம்ப்ளேட் உருவாக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் உடனடியாகக் குறிப்பிடலாம் இது தோற்றமளிக்கிறது இந்த பகுதி பொதுவானது இந்த பகுதி வேறுபட்டது இதுவே நடக்கலாம் மற்றும் அதன் விளைவுகள் இவை எனவே அது உள்ளுணர்வை உருவாக்குகிறது எனவே நெறிமுறை நியாயம் மீண்டும் காரணங்களை அடிப்படையாகக் கொண்டது இது ஏதோ நெறிமுறையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்லது விரும்பத்தக்கது என்பதை நிரூபிக்க எந்த ஆதார வாதம் மற்றும் இது அவசியமான நெறிமுறை மதிப்பு தீர்ப்பு எனவே நெறிமுறை மதிப்பீடு என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின்படி எந்த அளவிற்கு மற்றும் பொருள் சரியானது மற்றும் தவறானது என்பது பற்றிய தீர்ப்பாகும் எனவே ஒரு செயலின் நெறிமுறை மதிப்பீடு அல்லது செயலின் போக்கைப் புரிந்துகொள்வதற்கு வெவ்வேறு அளவுகோல்கள் இருப்பதைக் காண்கிறோம் சில நடிகரின் நடவடிக்கை போக்கை தார்மீக ரீதியாக நியாயப்படுத்துகிறதா அல்லது எந்த அளவிற்கு நியாயப்படுத்துகிறதா என்பது பற்றிய நியாயமான தீர்ப்பில் சில அல்லது அனைத்தையும் குறிப்பிடுவோம் பின்வரும் இது நல்ல அல்லது மோசமான விளைவுகளை உருவாக்குகிறது இது உரிமைகளை மதிக்கிறது அல்லது மீறுகிறது அது கடமைகளை நிறைவேற்றுகிறதா அல்லது புறக்கணிக்கிறதா மற்றும் ஒப்பந்தங்கள் மற்றும் வாக்குறுதிகளை மதிக்கிறதா அல்லது புறக்கணிக்கிறதா எனவே இவை சில சுட்டிகள் தூண்டுதல்கள் இது ஒரு நெறிமுறை அல்லது நெறிமுறையற்ற களத்தை நோக்கி நகர்கிறதா என்பதைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவக்கூடும் எனவே செயல் காட்சிகள் அல்லது நேர்மறையான குணநலன்களின் அல்லது எதிர்மறையானவற்றின் வளர்ச்சியை வளர்க்கிறது எனவே இப்போது உங்களிடம் இந்த சுட்டிகள் அனைத்தும் இருக்கும்போது இப்போது முடிவெடுப்பவர்கள் தேர்வு புரிந்து கொள்ள வேண்டும் நிகழ்வு அல்லது நிலைமை சூழ்நிலைகள் எந்த விதிமுறைகளை எடுத்துக்கொள்கின்றன அது ஒரு நெறிமுறை அல்லது நெறிமுறையற்ற சூழ்நிலையாக மாறுகிறதா அதை எவ்வாறு கையாள்வது என்பது போன்றது எனவே அடுத்து நாம் கையாள்வது நியாயங்கள் மற்றும் சில நேரங்களில் மக்கள் தங்கள் செயல்களுக்கும் அவர்களின் சாக்குகளுக்கும் நியாயங்களைத் தருகிறார்கள் எனவே நாம் அதை எப்படிச் செய்கிறோம் அதை எவ்வாறு வரையறுக்கிறோம் எனவே இங்கே ஒரு சிறிய காசோலை இருப்பதைப் போல நீங்கள் சில உபகரணங்களை நிறுவ உதவுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்களுக்காக ஒரு கூறு நிறுவ வேண்டும் பின்னர் நீங்கள் அதை நிறுவிய விதத்திற்காக நீங்கள் விமர்சிக்கப்படுகிறீர்கள் நாம் எங்கள் சாக்குப்போக்குகளைப் பின்பற்றுவதைப் பற்றிப் பேசினோம் அவை நியாயப்படுத்துதல்கள் மற்றும் வேறு ஏதாவது எனவே எனக்கு நாளின் பிற்பகுதியில் பணி வழங்கப்பட்டது அதை வேறு வழியில் செய்ய நேரமில்லை 5 க்குள் முடிக்கச் சொல்லுங்கள் கட்டிட பாதுகாப்பு குறியீடு தேவைப்படுவது இதுதான் இது எனது முதல் முறையாகும் எனவே உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் சில தவறுகளைச் செய்தேன் அடுத்த முறை அதை நீங்களே செய்யுங்கள் எனவே இவற்றில் எது நீங்கள் சாக்குப்போக்குகளையும் நியாயங்களையும் கண்டுபிடிக்கிறீர்கள் அதன் பகுதி என்ன எனவே நாம் காண்பது என்னவென்றால் செயல் எப்போதும் தவறு என்று வகையானதாக இருக்கும்போது தவறு செயல் தவறு அல்லது மோசமானது முதன்மையான தவறு ஆம் இந்தச் சூழ்நிலையில் நியாயப்படுத்தப்பட்டதா ஆம் அந்தச் செயல் தவறு என்றால் அந்தச் செயல் தவறானது ஏஜெண்ட் முழுக் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆம் சுறுசுறுப்புதான் முழுக் குற்றம் சாட்டப்பட வேண்டும் அந்தச் செயலே முதன்மையான தவறு இல்லை செயல் சரிதான் ஆம் சூழ்நிலைகளில் ஏதேனும் நியாயம் இருந்ததா ஆம் செயல் சரிதான் பின்னர் அவர் இந்த இல்லை என்று வரும்போது ஏஜெண்ட் குறைந்தபட்சம் அந்தச் செயலைச் செய்ததற்காகப் பகுதியளவு மன்னிக்கப்படுகிறார் நாம் அந்தச் செயல்களுக்கு வரும்போது அது முதன்மையான தவறு கூடத் தவறு அல்ல ஆம் அது தவறு என்று நினைப்பதற்கு வேறு எந்தக் காரணமும் இல்லையெனில் அந்தச் செயலை நியாயப்படுத்துவது முகவர்களைத் தண்டிப்பதோடு முரண்பட்டதாக இருந்தால் யார் அவற்றைச் செய்தார்கள் இப்போது நீங்கள் இதைப் போலச் சென்றால் சில உபகரணங்களை நிறுவ உதவுகிறீர்கள் நீங்களே ஒரு உபகரணத்தை நிறுவ வேண்டும் பின்னர் நீங்கள் அதை நிறுவிய விதத்திற்காக நீங்கள் விமர்சிக்கப்படுகிறீர்கள் எனவே இதற்காக நாம் என்ன சொல்ல முடியும் அது எப்போதும் தவறானது ஒருவேளை நீங்கள் நிறுவ உதவுகிறீர்கள் மற்றும் நிறுவ உங்களுக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருப்பதைப் போல அந்த வழக்கில் இல்லை என்றால் எனவே பொறியாளர்களின் முதன்மை பொறுப்புகளில் ஒன்று அவர்களின் வேலையில் திறமையானது எனவே நிறுவுவதற்கான பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அதைச் செய்ய நீங்கள் திறமையானவர் அதை நிறுவ மக்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள் அதனால்தான் அந்த பொறுப்பின் ஒரு பகுதி உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே செயல் முதன்மையான தவறானதா எனவே அது இல்லை என்றால் செயல் பின்னர் நிறுவ நபருக்குக் கொடுக்கும் செயல் சரிதான் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே செயல் தவறு என்று நாம் கண்டால் ஒருவேளை உங்களுக்கு முழுப் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கக் கூடாது நீங்கள் அந்த வழியில் நியாயப்படுத்த முயற்சித்தால் நீங்கள் ஒரு ஜூனியர் பொறியாளர் மட்டுமே என்பதில் உறுதியாக இருக்கக்கூடாது மேலும் எதையாவது நிறுவுவதற்கான முழு பொறுப்பும் உங்களுக்கு வழங்கப்படக்கூடாது எனவே அந்தச் சூழ்நிலையில் ஏதேனும் நியாயம் இருந்ததா அந்தச் செயல் தவறு என்று நீங்கள் சொல்லவில்லை முகவர் முழுக் கட்டுப்பாட்டில் இருந்தாரா எனவே இந்த நிலைமையை நாம் விரும்ப வேண்டும் ஏனெனில் யார் முழுக் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாலை 5 மணிக்கு அந்தச் சட்டம் எனக்குக் கொடுக்கப்பட்டது போல கொடுக்கப்பட்டிருக்கிறதா அதனால் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இல்லை எனவே விளைவுகளின் முழுக் கட்டுப்பாட்டில் நான் இருந்தேன் அங்கு மற்றவர்களும் பொறுப்பு எனவே அந்த வழக்கில் அது இல்லை என்றால் முகவர் ஆம் என்றால் ஓரளவு பொறுப்பு பின்னர் முகவர் முழு பொறுப்பு எனவே இந்த வகையான விஷயத்தை நியாயப்படுத்தும்போது நாம் எதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் எனவே நீங்கள் பேசுவதைப் போலவே இது நான் செய்ய வேண்டிய கட்டிடம் அல்லது பாதுகாப்புக் குறியீடு எனவே மீண்டும் நான் அதை சரிபார்க்கிறேன் நான் எல்லா குறியீடுகளையும் பின்பற்றியிருக்கிறேனா இல்லையா என்பதைப் பார்க்க அதைத் தாண்டிச் சென்றேன் எனவே இது என் முதல் முறையாகும் எனவே நான் சில தவறுகளை செய்தேன் பொறியியல் நடைமுறைகளில் உள்ளதைப் போன்ற தவறுகளுக்கு இடமில்லை உங்கள் பொறுப்புகளுடன் நீங்கள் சாதாரணமாக இருக்க முடியாது எனவே உங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்றால் அடுத்த முறை நீங்கள் அதைச் செய்கிறீர்கள் இவை மீண்டும் சாக்குப்போக்குகள் எனவே நீங்கள் இந்த விஷயத்தைப் போலவே எனக்கு பணி தாமதமாக வழங்கப்பட்டது மற்றும் அதை முடிக்கச் சொன்னார்கள் அதைச் செய்ய நேரமில்லை அதுதான் கட்டிடக் குறியீட்டுக்கு தேவைப்பட்டது எனவே இவை நியாயங்கள் மற்றும் இந்த நியாயங்கள் வழங்கப்படுகிறதா பொறுப்பின் ஒரு பகுதி என்ன சொல்லும் நபர் கொண்டிருந்த கட்டுப்பாட்டின் அளவு என்ன நபர் முழு பொறுப்பு ஓரளவு பொறுப்பு சூழ்நிலை என்ன என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பொறுப்பான சூழ்நிலை பின்னர் முகவர் அதற்கு முழுமையாக குற்றம் சாட்டுகிறாரா அல்லது அவர்கள் குறைந்தபட்சம் செயலைச் செய்வதற்கு ஓரளவு உற்சாகமடைய முடியுமா என்பதைப் போல கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இதற்கு முன்பு சிந்தனை செயல்முறைகளின் சங்கிலி இருக்க வேண்டும் அதைச் செய்த முகவர்களை மன்னிக்கும் செயல்களை நியாயப்படுத்துவது போல நீங்கள் பேசும்போது அதைப் போலவே நாம் கவனித்துக்கொள்கிறோம் எனவே ஒரு நல்ல பொறியியலாளரை உருவாக்குவது எது நல்ல பொறியியல் நடைமுறை என்றால் என்ன அப்போது பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறை மதிப்புகள் என்ன அப்போது பின்பற்றப்பட வேண்டிய இரண்டு சிறந்த நடைமுறைகள் என்ன நெறிமுறை அகநிலைவாதம் போன்ற இரண்டு சிறந்த நடைமுறைகள் என்ன என்பதைப் பற்றி நாம் இங்கே விவாதித்துள்ளோம் இந்த சூழ்நிலையில் உள்ள மூன்று தூண்டுதல்கள் பற்றி நாம் விவாதித்தோம் யாரோ ஒரு குறிப்பிட்ட செயல்களுக்கு சில தவிர்க்கவும் அல்லது நியாயத்தையும் தருகிறார்களா என்பது பற்றியும் நாம் விவாதித்தோம் எந்த அளவிற்கு கிளை மற்றும் சிந்தனை செயல்முறை போன்றவற்றைப் பின்பற்றுவதன் மூலமும் அந்த நபரின் பொறுப்பின் அளவு மற்றும் அந்த நபர் எந்த அளவிற்கு நிலைமையின் கட்டுப்பாட்டில் இருந்தார் அல்லது இல்லை என்பதை வரைபடமாக்க முயற்சிப்பதன் மூலமும் அந்த நபரை நாம் எந்த அளவிற்கு வைத்திருக்க முடியும் பிழைகள் செய்யப்படலாம் அதற்காக பொறியாளரை எந்த அளவிற்கு மன்னிக்க முடியும் ஒருவேளை மற்ற சூழ்நிலைகள் இருப்பதைப் போல சூழ்நிலையில் இருக்கும் எல்லா விஷயங்களும் அல்லது ஒரு சொல்லுக்கான செயல் போன்றவற்றை அடிப்படையாகக் கொண்டது அடுத்த தொகுதியில் மேலும் முக்கிய கேள்விகளைக் கொண்டு வருவோம்